மேற்பரப்பு உறிஞ்சுதல் நாம் என்ன செய்கிறோம் என்பதை மீண்டும் பெறுவோம் எனவே அடுத்த ஐந்து நிமிடங்களுக்கு ஒரு சிறிய ரீகேப் எனவே முதல் விஷயம் என்னவென்றால் கதிர்வீச்சின் செறிவை நாம் வரையறுத்துள்ளோம் உமிழ்வு அல்லது வீசுகதிர்வீழல் நிகழும் அலைநீளத்தின் செயல்பாடாக இருக்கும் செறிவை நாம் வரையறுத்தோம் நிச்சயமாக அது நிலை மற்றும் வெப்பநிலையின் செயல்பாடாக இருக்கும் எனவே அதுவே நமக்கு இருந்த முதல் வரையறையாகும் பின்னர் அது என்ன என்பதை வரையறுத்தோம் அது ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்தில் உமிழப்படும் அல்லது பெறப்பட்ட கதிர்வீச்சின் ஃப்ளக்ஸ் இந்த ஃப்ளக்ஸ் ஒரு உமிழ்வு என்றால் அது வெளியிடும் மேற்பரப்பின் பரப்பின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது மற்றும் அது பெறுகிறது என்றால் அது கதிர்வீச்சைப் பெறும் மேற்பரப்பின் பரப்பின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது என்பதை நினைவில் கொள்க மேலும் இந்த அனைத்து பெரிய தொகையீடுகள் நிறமாலை அரைக்கோள மற்றும் பிற அரைக்கோள அளவுகளை வரையறுத்தோம் அது pi பை 2 ஆகும் அந்த செறிவு அளவை sine theta cos theta dtheta dphi ஆல் பெருக்கினால் தீட்டா மற்றும் phi ஆகியவை முப்பரிமாண தொகையீடு அமைப்பில் உள்ள கோணங்களாகும் பின்னர் நாம் மொத்தமாக வரையறுக்கிறோம் பின்னர் மொத்த ஃப்ளக்ஸ் என வரையறுத்தோம் ஏனெனில் அது அலைநீளத்தின் செயல்பாடு எனவே நாம் வரையறுக்க வேண்டும் எனவே இது E லாம்ப்டா என்று அழைக்கப்பட்டால் உமிழ்வுக்கு உங்களிடம் E lambdaT E lambda உள்ளது இது உங்களுக்கு மொத்த ஃப்ளக்ஸ் ஐ அளிக்கிறது அதாவது E சரி இது ஒரு வெப்பநிலையின் செயல்பாடு மட்டுமே மேலும் நாம் கரும்பொருள் கதிர்வீச்சைப் பார்த்தோம் ஸ்டீபனின் இந்தச் சட்டங்களில் சிலவற்றைப் பார்த்தோம் இல்லை பிளாங்க் விதி Planck's law பிளாங்கின் சட்டம் மற்றும் உண்மையில் பிளாங்கின் சட்டம் என்பது நாம் ஃபிக்கின் சட்டம் Ficks law அல்லது வெப்பப் போக்குவரத்தில் ஃபோரியரின் சட்டம் Fourier's law மற்றும் நிறை பரிமாற்றத்தில் ஃபிக்கின் சட்டம் என நாம் பார்த்ததைப் போன்ற அமைப்புமுறை உறவாகும் பிளாங்க் விதி என்பது கதிர்வீச்சை விவரிக்கும் அடிப்படைச் சட்டமாகும் அதிலிருந்து ஸ்டீபனைக் கண்டுபிடித்தோம் வீனின் இடப்பெயர்ச்சி விதி Wien's displacement law மற்றும் கதிரியக்க பண்புகளை விவரிப்பதற்கான ஸ்டீபன் போல்ட்ஸ்மேன் சட்டம் Stefan - Boltzmann law மாறிலியையும் நாம் கண்டறிந்தோம் அதைத்தான் நாம் அழைக்கிறோம் ஆம் ம் மாணவர் நீங்கள் 0 இலிருந்து பைக்கு தொகையீடு செய்யும்போது என்ன நடக்கும் என்பது கேள்வி இது ஒரு மேற்பரப்பு உமிழ்வு என்றால் நீங்கள் அதை தொடங்க முடியாது அது ஒரு அளவீட்டு உமிழ்வு என்றால் அது வேறு கதை நாம் அதை பின்னர் கையாள்வோம் வால்யூமெட்ரிக் எமிஷனில் நீங்கள் அதை எல்லா இடங்களிலும் தொகையீடு செய்ய வேண்டும் அது சரியானது நாம் பார்ப்போம் ஏனெனில் அங்கு உங்களுக்கு உறிஞ்சுதல் உள்ளது மற்றும் உங்களுக்கு பரிமாற்றம் உள்ளது எனவே அது பூஜ்ஜியமாகாமல் பார்த்துக்கொள்கிறோம் எனவே இது ஒரு மேற்பரப்பு உமிழ்வாக இருந்தால் நீங்கள் அதை 0 முதல் pi வரை தொகையீடு செய்ய முடியாது இது கோண தீட்டாவில் 0 முதல் pi பை 2 வரை இருக்க வேண்டும் ஏனெனில் இது ஒரு மேற்பரப்பு உமிழ்வு என்பதால் மற்ற மேற்பரப்பை நீங்கள் பார்க்க முடியாது மேற்பரப்பின் பக்கம் அது மேல் பக்கத்தை மட்டுமே பார்க்கிறது எனவே நீங்கள் மேல் அரைக்கோளத்தில் மட்டுமே தொகையீடு செய்ய வேண்டும் வேறு ஏதேனும் கேள்வி உள்ளதா சரி எனவே நாம் செல்கிறோம் மேலும் உமிழ்வு பற்றிய வரையறையையும் பார்த்தோம் எனவே கடந்த விரிவுரையில் நாம் நிறுத்தினோம் எனவே இன்று இங்கிருந்து முன்னெடுத்துச் செல்லப் போகிறோம் எனவே கடந்த விரிவுரைகளில் உறிஞ்சும் தன்மையின் வரையறைகளுக்கான விவாதத்தைத் தொடங்கினோம் எனவே அங்குதான் தொடங்கப் போகிறோம் கடந்த விரிவுரையில் கவனித்தபடி அத்தகைய வரையறைகளின் நோக்கம் உண்மையான மேற்பரப்பில் கரும்பொருள் என்பது a என்பது ஒரு தரநிலையாகக் கருதப்படுகிறது எனவே நீங்கள் உண்மையான பரப்புகளில் இருந்து கதிர்வீச்சு உமிழ்வை விவரிக்க விரும்பினால் இந்த அளவுருக்கள் உமிழ்வு மற்றும் உறிஞ்சுதல் போன்ற இந்த உள்ளார்ந்த பண்புகள் உங்களுக்குத் தெரிந்தால் அது மிகவும் எளிது எனவே உமிழ்வு என்பது தொடர்புடைய கரும்பொருள் கதிர்வீச்சின் அடிப்படையில் விவரிக்கப்படுகிறது அதே சமயம் உறிஞ்சுதல் என்பது மொத்த படுகதிர்வீச்சின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது உண்மையான மேற்பரப்பிற்காக அதை எவ்வாறு வகைப்படுத்துவது என்பதை இன்றைய விரிவுரையில் பார்க்கப் போகிறோம் இதுவரை நாம் கடந்த இரண்டு விரிவுரைகளில் கதிர்வீச்சில் இருந்ததில்லை உண்மையான மெய்யான மேற்பரப்பை நாம் ஒருபோதும் பார்த்ததில்லை இன்று சில உண்மையான மேற்பரப்பு பண்புகளை உண்மையில் எவ்வாறு வகைப்படுத்துவது என்பதைப் பார்க்கப் போகிறோம் எனவே ஆல்பா என்பது உங்கள் பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட பெயரிடலுடன் ஒத்துப்போகும் உறிஞ்சுதலுக்காக கொடுக்கப்பட்ட சின்னமாகும் அது அலைநீளத்தின் செயல்பாடாக இருக்கும் மேலும் அது நிலையின் செயல்பாடாகவும் இருக்கும் அது நிலை மற்றும் அலைநீளத்தின் செயல்பாடு உறிஞ்சப்படும் கதிர்வீச்சின் செறிவின் விகிதமாக மற்றும் அலைநீளத்தை அந்த மேற்பரப்பினால் பெறப்படும் மொத்த படுகதிர்வீச்சால் வகுத்தால் வரும் விடை என வரையறுக்கப்படுகிறது சரி இப்போது நான் இங்கே ஒரு மேற்பரப்பை வரைகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் மேற்பரப்பால் பெறப்படும் ஒரு குறிப்பிட்ட அளவு கதிர்வீச்சு உள்ளது எனவே இது ஒரு படு கதிர்வீச்சு எனவே கதிர்வீச்சைப் பிரிக்க 3 சாத்தியமான வழிகள் உள்ளன ஒன்று அது பிரதிபலிக்க எதிரொளிக்க முடியும் கொள்கையளவில் சில அளவு கதிர்வீச்சைப் பிரதிபலிக்க முடியும் மற்றும் அது ஒரு வரையறுக்கப்பட்ட மேற்பரப்பு என்றால் தடிமன் L என்று சொல்லலாம் நான் பரிமாற்றத்திற்காக tau என்று சொன்னால் அதில் சிலவற்றை கொள்கையளவில் அனுப்பலாம் உறிஞ்சப்படும் மற்றும் அதனால் ஒரு மேற்பரப்பில் படும் கதிர்வீச்சு உண்மையில் உறிஞ்சப்படலாம் அல்லது பிரதிபலிக்கலாம் அல்லது கடத்தப்படலாம் எனவே படு கதிர் என்றால் மொத்த படு கதிர்வீச்சு என்னவென்று நமக்குத் தெரிந்தால் உறிஞ்சும் தன்மை என்பது ஒரு லோக்கல் உறிஞ்சுதல் என வரையறுக்கப்படுகிறது இது கதிர்வீச்சின் அளவு அல்லது கதிர்வீச்சின் தீவிரத்தன்மையின் விகிதத்தை மொத்த நிகழ்வு கதிர்வீச்சால் வகுக்கப்படுகிறது எனவே ஸ்பெக்ட்ரல் அரைக்கோளம் போன்றவற்றை மீண்டும் ஒருமுறை வரையறுக்கலாம் ஏனெனில் அது நிலை சார்ந்தது மற்றும் அலைநீளம் சார்ந்தது எனவே நாம் வரையறுக்கலாம் நிறமாலை அரைக்கோள உறிஞ்சுதல் எனப்படும் அளவுகளை வரையறுக்கலாம் எனவே இது நிறமாலை அரைக்கோள உறிஞ்சுதல் மற்றும் அது என்ன என வரையறுக்கப்படுகிறது என்ன வரையறை இருக்கும் கடந்த விரிவுரையிலும் அதற்கு முன்பும் நாம் பார்த்தவற்றின் அடிப்படையில் விகிதமாக இருக்க வேண்டுமா சரி எனவே இது நிறமாலை அரைக்கோளமாகும் எனவே G lambda ஆல் கொடுக்கப்படுகிறது இது நிறமாலை அரைக்கோள கதிர்வீச்சை உறிஞ்சுகிறது கதிர்வீச்சு மேற்பரப்பில் ஏற்படும் ஸ்பெக்ட்ரல் அரைக்கோளத்தால் வகுக்கப்படும் ஆனால் ஸ்பெக்ட்ரல் அரைக்கோள அளவின் வரையறையிலிருந்து இது 0 முதல் 2 வரை pi பை 2 உறிஞ்சப்பட்ட சைன் தீட்டா dphi வகுத்தல் dtheta என்பதை நாம் அறிவோம் ஆனால் உறிஞ்சுதலின் வரையறையிலிருந்து நாம் உறிஞ்சும் படு கதிரின் தீவிரத்தன்மையின் அடிப்படையில் நிகழ்வு உறிஞ்சுதலை மாற்றலாம் உறிஞ்சும் தன்மையுடன் அந்த அமைப்பின் உள்ளார்ந்த பண்பு எனவே நாம் இதை ஆல்பா I லாம்ப்டா i பெருக்கல் ஆல்பா லாம்ப்டா தீட்டாவாக மாற்றலாம் எனவே அது உறிஞ்சும் திறன் என்பது படும் வீசுகதிர்வீழலால் பெருக்கப்படுகிறது எனவே படும் வீசுகதிர்வீழல் இது ஒரு பரவல் வீசுகதிர்வீழலாக இருந்தால் மேற்பரப்பு மூலம் பெறப்படும் வீசுகதிர்வீழல் அரைக்கோள ஆயங்களில் அனைத்து திசைகளிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று அர்த்தம் அரைக்கோளத்தில் ஒவ்வொரு திசையிலும் படு கதிர்வீச்சு ஒன்றுதான் எனவே எந்த விஷயத்தில் இது என்னவாக இருக்கும் ஆல்பா லாம்ப்டா 1 பை pi என்றால் என்ன எனவே இது 1 பை pi ஆக இருக்கும் எனவே I லாம்ப்டா நான் வெளியே வருவேன் ஏனெனில் இது தீட்டா மற்றும் ஃபை ஆகியவற்றிலிருந்து சுயாதீனமாக உள்ளது எனவே அது ரத்துசெய்யப்படும் மற்றும் sin theta cos theta dtheta dphi இன் தொகையீடு ஆனால் ஒரு அரைக்கோளத்தின் திடமான கோணம் என்பதைத்தவிர ஒன்றும் இல்லை எனவே அது 1 பை pi தொகையீடு 0 முதல் 2 pi ஆல்பா dtheta dphi ஆக இருக்கும் இதேபோல் மொத்த உறிஞ்சுதல் என்று அழைக்கப்படுவதை ஒருவர் வரையறுக்கலாம் மொத்த உறிஞ்சுதல் மற்றும் அது வெப்பநிலையின் செயல்பாடு மட்டுமே அது ஆல்ஃபாவாக இருக்கும் மீண்டும் வரையறையின்படி இன்டகரல் G லாம்ப்டா வகுத்தல் இன்டகரல் 0 முதல் உறிஞ்சப்படும் முடிவிலி வரை எனவே அதுதான் வரையறை எனவே நீங்கள் ஒருமுறை இந்த தொகையீடுகளை எழுதுவது மற்றும் இந்த தொகையீடுகள் என்ன என்பதைப் புரிந்துகொள்வது எப்படி என்பதை உங்களில் பெரும்பாலோர் பயிற்சி செய்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் எனவே இந்த ஸ்பெக்ட்ரல் அரைக்கோள அளவுகளை எப்படி எழுதுவது என்பதை உணர நீங்கள் இன்னும் நிறைய பயிற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் எந்த நேரத்திலும் நீங்கள் எந்த கதிர்வீச்சு பிரச்சனையையும் சமாளிக்கிறீர்கள் இதை எல்லா இடங்களிலும் பார்க்கலாம் உண்மையில் இந்த விரிவுரைக்குப் பிறகு நான் இந்த ஸ்பெக்ட்ரல் அரைக்கோள தொகையீடுகளை கூட எழுதமாட்டேன் இது ஒரு சப்ஸ்கிரிப்ட் லாம்ப்டா என்று நான் சொல்லும்போது அது ஸ்பெக்ட்ரல் அரைக்கோளமானது என்று புரிந்து கொள்ளப்படுகிறது நான் சப்ஸ்கிரிப்ட் இல்லாமல் வெறுமனே ஆல்பாவை எழுதினால் அது மொத்த அளவாக இருக்கும் எனவே இந்த தொகையீடுகள் என்ன என்பதை நீங்கள் விரைவில் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் வகுப்பில் என்ன நடக்கிறது என்பதைப் பின்பற்றுவது மிகவும் கடினமாக இருக்கும் எனவே ஒரு மேற்பரப்பில் பிரதிபலிப்பும் இருக்கலாம் பரிமாற்றமும் இருக்கலாம் என்று சொன்னோம் எனவே ஒருவர் கொள்கையளவில் உறிஞ்சும் தன்மையைப் போலவே பிரதிபலிப்பு மற்றும் பரிமாற்றம் எனப்படும் அளவுகளை வரையறுக்கலாம் இந்த கோரமான தொகையீடுகளை நான் மீண்டும் எழுதப் போவதில்லை பயன்படுத்தப்படும் சின்னம் எது என வரையறுக்கப்படும் பிரதிபலிப்பு என்பது rho எனவே லாம்ப்டா கமா தீட்டா என்பது லோக்கல் பிரதிபலிப்பு என்று பொருள் லாம்ப்டாவின் rho என்பது நிறமாலை அரைக்கோள பிரதிபலிப்பு ஆகும் இது லாம்ப்டா மற்றும் வெப்பநிலையின் செயல்பாடு மட்டுமே மற்றும் T இன் Rho மொத்த பிரதிபலிப்பு என்பது வெப்பநிலையின் செயல்பாடு மட்டுமே இதேபோல் டிரான்ஸ்மிட்டிவிட்டி என்று அழைக்கப்படுவதை ஒருவர் வரையறுக்கலாம் டவு என்பது டிரான்ஸ்மிட்டிவிட்டிக்கு பயன்படுத்தப்படும் சின்னம் மீண்டும் நீங்கள் லோக்கல் டிரான்ஸ்மிட்டிவிட்டியை வரையறுக்கலாம் எனவே லாம்ப்டாவின் செயல்பாடு மட்டுமே இது நிறமாலை அரைக்கோள டிரான்ஸ்மிட்டிவிட்டி மற்றும் மொத்தம் இது ஒரு வெப்பநிலையின் செயல்பாடு மட்டுமே எனவே ஆல்பா பிளஸ் ரோ பிளஸ் டவ் என்றால் என்ன மொத்த உறிஞ்சும் திறன் பிளஸ் மொத்த பிரதிபலிப்பு பிளஸ் மொத்த பரிமாற்றம் ம்ம் இது 1 ஏனெனில் அனைத்து விகிதங்களும் படுகதிர் இன் தீவிரத்தின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகின்றன எனவே வீசுகதிர்வீழலைப் பிரிக்கக்கூடிய மூன்று சாத்தியமான வழிகள் இந்த மூன்று முறைகளாகும் எனவே இது 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் அதேபோல் அதுவும் 1க்கு சமம் இதைப் பார்ப்பது மிகவும் எளிதானது இதுவரை ஏதேனும் கேள்விகள் எல்லாம் சரி எனவே நாம் அடுத்த தலைப்புக்கு செல்லப் போகிறோம் இது அடிப்படையில் இது கிர்ச்சோஃப் சட்டம் Kirchhoff's law எனவே கடத்தலைப் பற்றி விவாதிக்கும்போது எவ்வாறு ஆற்றல் சமநிலையை எழுதினோம் எனவே கிர்ச்சோஃப் விதி உண்மையில் எந்த உண்மையான மேற்பரப்பிலும் கதிர்வீச்சை அளவிடுவதற்கான முதல் படியாகும் எனவே கரும்பொருள் கதிர்வீச்சைப் பார்த்தோம் உண்மையில் கரும்பொருள் கதிர்வீச்சைப் பார்ப்பதன் மூலம் தொடங்கப் போகிறோம் கிர்ச்சோஃப் விதி உண்மையில் கரும்பொருள் கதிர்வீச்சுடன் தொடர்புடையது ஆனால் இறுதியில் நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் இந்தச் சட்டத்தில் இருந்து வெளிவருவது உண்மையான மேற்பரப்பு அடிப்படையில் சில அளவிடும் அம்சங்களைக் கொண்டுள்ளது எனவே உண்மையான மேற்பரப்பைக் கவனியுங்கள் கரும்பொருள் என்பது ஒரு இலட்சியமயமாக்கல் மற்றும் கரும்பொருளை விட அதிகமாக உமிழக்கூடிய மேற்பரப்பு எதுவும் இல்லை எனவே கரும்பொருளின் குணாதிசயக் கொள்கைகளைக் கொண்டு வருவது முக்கியம் மேலும் இது ஒரு உண்மையான மேற்பரப்பில் இருந்து வரும் கதிர்வீச்சைப் புரிந்துகொள்ள அல்லது அளவிட உதவும் நாம் உமிழ்வுத்தன்மையை வரையறுத்துள்ளதால் உண்மையில் கரும்பொருளைப் பொறுத்தமட்டில் மேற்பரப்பில் இருந்து வெளிப்படும் உமிழ்வின் விகிதமாகும் எனவே நமக்கு கரும்பொருள் தெரிந்தால் நாம் செய்து முடித்து விட்டோம் நல்லது எனவே கிர்ச்சோஃப் விதி என்ன செய்தது ஒரு பெரிய அடைப்பு இருப்பதாக நீங்கள் கருதினால் அது ஒரு பெரிய அடைப்பு மற்றும் அது அடியாபாடிக் என்று வைத்துக்கொள்வோம் வெப்பம் இழக்கப்படுவதில்லை மேலும் இந்த பெரிய மேற்பரப்பில் எப்படியாவது சில வெப்பமாக்கல் செய்யப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது உள் வெப்பநிலை மாறாமல் பராமரிக்கப்படுகிறது எனவே உள் வெப்பநிலை சமவெப்பமாக உள்ளது எனவே இது ஒரு பெரிய உறை மற்றும் மேற்பரப்பு உள் மேற்பரப்பு வெப்பநிலை மாறாமல் பராமரிக்கப்படுகிறது அது வெற்றிடமாக இருந்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் கையாளவில்லை உள்ளே உள்ள வெற்றிட நிலைமைகள் என்று வைத்துக்கொள்வோம் இந்த கதிர்வீச்சு பகுதியின் முடிவில் ஊடகங்களின் விளைவுகளை எவ்வாறு இணைப்பது என்று பார்ப்போம் எனவே இடைநிறுத்தப்பட்ட N பொருள்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் இந்த பெரிய உறைக்குள் இடைநிறுத்தப்பட்ட N பொருள்கள் உள்ளன இவை ஒவ்வொன்றின் பரப்பளவு A1 ஆகும் எனவே இது மேற்பரப்பு பகுதி எனவே A1 A2 இவை பொருள்களின் பரப்பளவு மற்றும் பெரிய உறையின் பரப்பளவு As ஆக இருந்தால் Ai 1 முதல் N க்கு செல்லும் அனைத்துக்கும் As ஐ விட மிகச் சிறியது என்று வைத்துக்கொள்வோம் சரி எனவே இது அனைவருக்கும் ஒரு கணிதக் குறியீடு மட்டுமே எனவே இந்த அடைப்புக்குள் இடைநிறுத்தப்பட்டுள்ள அனைத்து N பொருள்களின் பரப்பளவு கணிசமாக சிறியதாக உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே இவை அனைத்தும் உண்மையில் இந்த பெரிய உறைக்குள் மிதக்கும் சிறிய துகள்கள் மற்றும் வெப்பநிலை T1 T2 மற்றும் TN வரை இருக்கும் என்று சொல்லலாம் எனவே மேற்பரப்பின் வெப்பநிலை அனைத்தையும் அழிக்கிறது நாம் நீண்ட நேரம் காத்திருந்தால் நீண்ட நேரம் காத்திருந்து அமைப்பு ஒரு குறிப்பிட்ட சமநிலையை அடைந்துள்ளது என்று வைத்துக்கொள்வோம் வெளிப்புறம் அடியாபாடிக் ஆகும்

ஒருவேளை அங்கே உள்ளது என்று நான் சொல்கிறேன் இது இங்கே ஒரு சுவர் மற்றும் அதை எப்படி சூடாக்குவது என்று எனக்குத் தெரியும் நான் ஒரு மின் கம்பியை உள்ளே வைத்து அதை சூடாக்குகிறேன் என்னால் உள்ளே நிலையான வெப்பநிலையை பராமரிக்க முடியும் அது ஏன் ஒரு பிரச்சனை நான் எப்போதும் அதை செய்ய முடியும் எனவே நாம் சொல்லலாம் எனவே அதை கூறுவதன் நோக்கம் அடியாபாடிக் என்பது மேற்பரப்பிலிருந்து வெளியில் வெப்ப இழப்பு இல்லை என்பதுதான் இது ஒரு முழுமையான அமைப்பு எனவே இந்த அமைப்பு சமநிலையில் இருந்தால் உள்ளே இருக்கும் இந்த சிறிய பொருட்களின் வெப்பநிலை என்னவாக இருக்கும் என்று நீண்ட காலத்திற்குள் சொல்லலாம் என்ன இருக்கும் வெப்பநிலை என்னவாக இருக்கும் அது Ts ஆக இருக்கும் இல்லையா ஏனெனில் பராமரிக்கக்கூடிய ஒரே வெப்பநிலை Ts ஆகும் எனவே T1 T2 T3 போன்றவை சமநிலையில் மேற்பரப்பு வெப்பநிலைக்கு சமமாக இருக்கும் இப்போது பெரிய உறையின் உட்புற மேற்பரப்பு என்னவாக இருக்கும் அல்லது உமிழ்வின் தன்மையைக் கூறலாம் உட்புற மேற்பரப்பின் தன்மை அல்லது உட்புற மேற்பரப்பில் இருந்து வெளிப்படும் தன்மை சமநிலையில் அது என்னவாக இருக்கும் மட்டுமே ஆம் வெப்பநிலையானது கதிர்வீச்சு செயல்முறை மட்டுமே என்று வைத்துக்கொள்வோம் இப்போது கடத்தலைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் பிளாக் பாடி என்பது ஒரு பரவல் உமிழ்ப்பான் அது எல்லாவற்றையும் உறிஞ்சிவிடும் கரும்பொருள் தோராயத்திற்கு மிக அருகில் இருக்கும் பொருள் எது

எனவே உங்களிடம் எங்கோ ஒரு சிறிய துளையுடன் கூடிய ஒரு பெரிய உறை உள்ளது மேலும் அந்த பொருள் பின்புற பொருளைப் போல செயல்படுகிறது ஏனெனில் கதிர்வீச்சின் குறிப்பிடத்தக்க அக எதிரொளிப்பு இருப்பதால் உள்ளே வரும் அனைத்தும் உண்மையில் உள்ளே வைக்கப்படுகின்றன எனவே நீங்கள் இங்கே பார்ப்பது இந்த மேற்பரப்பு கரும்பொருளுக்காக நாம் செய்த தோராயத்திற்கு மிகவும் ஒத்திருக்கிறது எனவே எந்த உமிழ்வு வந்தாலும் நாம் கருதிய அனைத்து பொருட்களின் பரப்பளவும் உறையின் பரப்பளவை விட கணிசமாக சிறியதாக இருப்பதால் அடைப்புக்குள் குறிப்பிடத்தக்க முழு அக எதிரொளிப்பு இருக்கும் இந்த அடைப்பு ஒரு கரும்பொருள் போல நடந்துகொள்ளும் அது ஒரு நியாயமான அனுமானம் எனவே அது ஒரு கரும்பொருளைப் போல நடந்து கொள்ளப் போகிறது எனவே மேற்பரப்பில் இருந்து வெளியேறும் உமிழ்வு ஒரு அது ஒரு கரும்பொருள் கதிர்வீச்சு சரி எனவே பதில் மற்றும் அதாவது மொத்த கரும்பொருள் கதிர்வீச்சு Eb ஆக இருக்கும் இது வெப்பநிலையின் செயல்பாடு மட்டுமே எனவே நான் ஏற்கனவே தொகையீடுகள் கோரமான தொகையீடுகளைத் தவிர்த்துவிட்டேன் என்பதை நினைவில் கொள்க எனவே நான் இங்கே லாம்ப்டாவை வைக்கவில்லை மற்றும் கோண சார்பு என்றால் அது மொத்த அளவு என்று அர்த்தம் ஒரு ஊசி துளை பின்ஹோல் தேவையில்லை ஏனென்றால் இந்த பொருள்கள் அப்படி நடந்துகொள்கின்றன இவை உண்மையான மேற்பரப்புகள் எனவே இந்தப் பொருட்களில் இருந்து உமிழ்வு ஏற்படப் போகிறது எனவே கரும்பொருள் தோராயத்தில் ஒரு ஊசி துளை பின்ஹோல் இருப்பதாகவும் ஊசி துளை பின்ஹோல் வழியாக சில கதிர்வீச்சுகள் வருவதாகவும் அது முழுவதுமாக உள்ளே பிரதிபலிக்கிறது என்றும் இந்த பொருள்களும் அதையே செய்கின்றன கரும்பொருள் தோராயத்தில் அந்த துளையிலிருந்து வெளிப்படும் உமிழ்வு சுற்றுப்புறத்திற்கு மட்டுமே அது உள்ளே உமிழ்வு இல்லை என்று அர்த்தமல்ல உள்ளே உமிழப்படும் அனைத்தும் உறிஞ்சப்படுகிறது எனவே மேற்பரப்பின் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் உமிழ்வு உள்ளது அது மற்ற எல்லா இடங்களிலும் உறிஞ்சப்படுகிறது அதையே முழு அக எதிரொளிப்பு என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் எனவே அதே வழியில் இங்கே எந்த சிறிய அளவு உமிழப்படுகிறதோ அது உண்மையில் இந்த பொருட்களால் வெட்டப்படுகிறது இது நம்மிடம் முன்பு இருந்த ஊசி துளை பின்ஹோல் உதாரணத்திற்கு மிகவும் ஒத்திருக்கிறது